சரி அடுத்தது இந்த விளக்கத்தை கொடுத்த பிறகு அந்த சமன்பாடு 38 மற்றும் 39 ஐ நாங்கள் பிரிப்போம் அதாவது நான் சொல்வது யோசனை கடைசி கிளை வரும்போதெல்லாம் அதைத் தாண்டி வேறு கிளைகள் இல்லை அதனால் கிளை இழப்புகளைச் சேர்ப்பதில் எந்த கேள்வியும் இல்லை எனவே இந்த சமன்பாடு Bjj≠0 சரியாக இருக்கும்போது Pm2IRjjk1NjjPLejjkl1BjjPLossfjjl அதுபோலவே Qm2IRjjk1NjjQLejjkl1BjjQLossfjjl I இந்த அட்டவணையில் இருந்து தான் நீங்கள் முன்பு நீங்கள் பார்த்த அட்டவணையில் இருந்து சரியாக B உடன் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எடுக்கும் 0 க்கு சமமாக இல்லை ஏனென்றால் சில கிளைகள் அந்த உரிமைக்கு அப்பால் இருக்கும் நீங்கள் பார்க்கும் போது உங்களிடம் இந்த வரைபடம் இருந்தால் அதை மீண்டும் பாருங்கள் B jj இந்த விஷயத்திற்கு சமமாக இருக்கும் போது உங்கள் 0 அதாவது கிளைகள் இல்லை அதாவது அந்த முனையின் சுமை அந்த முனை மூலம் சரியாக வழங்கப்படுகிறது எனவே அதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதே போல் உங்கள் முந்தைய வரைபடத்தைப் பார்த்தால் வலதுபுறம் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த வரைபடத்தை சரியாகப் பார்க்கவும் அல்லது எந்த வரைபடத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அது முக்கியமல்ல இப்போது நான் வைத்திருக்கும் வரைபடம் இங்கே இருக்கலாம் இந்த வரைபடம் எந்த முனை வரும்போதும் இந்த கிளையை தாண்டி கடைசி கிளையில் ஒரு கிளை வரும் போது முனை இல்லை அதாவது மொத்த சுமை உதாரண முனை 9 P PL மற்றும் Q QL இதேபோல் இங்கே P6 PL Q6 QL இதேபோல் உங்களிடம் P PL மற்றும் Q QL உள்ளது எனவே கிளைகள் இல்லை எனவே அந்த கணித வெளிப்பாட்டில் இழப்புச் சொல் இருக்கக்கூடாது அதனால் தான் இந்த விஷயத்தில் அது உங்கள் B ≠ 0 ஆக இருந்தால் இந்த சமன்பாடு 38 மற்றும் 39 ஐச் சரியாகப் பயன்படுத்துங்கள் ஆனால் B 0 இழப்பு வார்த்தை இல்லை என்றாலும் அது முதலில் ஒரு ஒற்றைச் சொல் என்றாலும் நான் Pm2IRjjk1NPLejjk இதேபோல் Qm2IRjjk1NQLejjk இது ஒரு ஒற்றை சொல் அதாவது இந்த 58 59 ஐ மேலும் உதாரணமாக எழுதலாம் Pm2IRjj சரி கிளை எண் எதுவாக இருந்தாலும் அது ஒரு ஒற்றை காலமாகும் ஏனெனில் இந்த முனை 9 மூலம் வழங்கப்பட்ட சர்க்யூட் மொத்த சுமையைப் பார்த்தால் அது PL9 Q QL ஒரே ஒரு சொல் சரியானது அதாவது இது சிக்மாவுக்கு பதிலாக நான் கணித விளக்கத்திற்காக எழுதியுள்ளேன் அதனால் சிக்மாவிற்கு பதிலாக இந்த Pm2IRjjk1NPLejjN இதேபோல் Qm2IRjjk1NQLejjN என்பது ஒரு ஒற்றைச் சொல் ஏனென்றால் அதற்கு அப்பால் எந்த கிளைகளும் இல்லை அதனால் சிக்மாவுக்கு பதிலாக நேரடியாக நீங்கள் இந்த 2 சமன்பாடுகளைப் பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் கணிதத்தின் பொருட்டு நான் இந்த வார்த்தையை கைவிட்டேன் இந்த 2 சிக்மாவை நான் இந்த 2 சொற்களைக் கொண்டு வந்தேன் நான் அதை இங்கே கொண்டு வந்தேன் ஆனால் அது ஒரு ஒற்றை சொல் அது ஒரு உறுப்பு அது ஒரு உறுப்பு எனவே நான் இதை எழுதியுள்ளேன் P க்கு ஒரு பொதுவான விஷயம் Bjj0 போது மட்டுமே இது Bjj0 அதாவது எந்த கிளைக்கும் அப்பால் கிளைகள் இல்லை எனவே இது ஒரு ஒற்றை உறுப்பு ஆனால் இதன் பொருள் சிக்மா எந்த குழப்பமாகவும் இருக்கக்கூடாது அதனால் அது நேரடியாக இருக்கும் நீங்கள் அதை சரியாகப் பயன்படுத்தலாம் இது ஒற்றை சொல் இதன் பொருள் என்னவென்றால் நான் உங்களுக்காக இங்கே எதையாவது எழுதினேன் எனவே எந்த குழப்பமும் இருக்கக் கூடாது இது வரை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறீர்களா எனவே இது யோசனை ஏனென்றால் நீங்கள் வழிமுறையை எழுதும் போது நாம் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது படம் 3 இலிருந்து நாம் எழுதலாம் அதாவது இந்த உருவம் சரியானது பிடித்துக் கொள்ளுங்கள் நான் வரைவேன் நான் உங்களுக்காக வரைந்துகொள்கிறேன் படம் 3 இது உங்கள் படம் 3 இது உங்கள் முனை 1 மேலும் இது உங்கள் முனை 2 எனவே இது முனை ஒன்று இது மின்னழுத்தம் உங்கள் V1 அளவு கோணம் 1 இது முனை 2 இது மின்னழுத்தம் V2 பின்னர் கோணம் 2 மற்றும் நான் அதை அடைப்புக்குறிக்குள் வைத்திருக்க வேண்டும் இது இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை 2 PjQ இது இந்த கிளை வழியாக பாயும் மின்னோட்டம் I இது கிளையின் மின்மறுப்பு இது உண்மையில் படம் 3 ஆகும் எங்கோ நான் அதை இங்கே வைத்திருக்கிறேன் ஆனால் இது படம் 3 இல்லையா எனவே இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் I1V11 V22r1jx இது சமன்பாடு 60 இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் படித்த சுமை ஓட்ட ஆய்வுகளில் இருந்து எந்தப் மின் ஊசி P jQVI எனவே இந்த சுமை P பின்தங்கிய சுமை அது P மற்றும் Q அது இங்கே இந்த முனை 2 மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் மின்னோட்டம் உண்மையில் இங்கே I வழியாக செல்கிறது மற்றும் இந்த முனையின் மின்னழுத்தம் V உண்மையில் நீங்கள் இதை V இணைப்பு என்று அழைக்கிறீர்கள் நீங்கள் V எழுதும் போது இது ஒரு ஃபேசர் அளவு நீங்கள் இந்த வழியில் எழுதும்போது அது ஃபேசர் அளவு அதாவது மின்னழுத்த கோணம் V2V22 இதன் பொருள் V2V2∠ 2 எனவே நாம் P2 jQ2V2I எழுதலாம் ஏனெனில் இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை P2Q ஆகும் எனவே அந்த சுமை ஓட்ட சமன்பாட்டில் உங்களுக்கு P2 jQ2V2I தெரியும் எனவே இது P2 jQ2V2I அல்லது I1P2 jQ2V2 இது சமன்பாடு 61 அதாவது நீங்கள் சமன் செய்யும் இந்த இரண்டு 60 மற்றும் 61 சமன்பாடுகளையும் நீங்கள் சமன் செய்கிறீர்கள் V11 V22r1jxP2 jQ2V2 இப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் இங்கே குறுக்கு பெருக்கத்திற்குச் சென்றால் இதை நான் உங்கள் புரிதலுக்காக எழுதுகிறேன் இப்போது நான் V2V22 ஆகவும் V2V2∠ 2 என்றும் எழுதினேன் எனவே இந்த V2 நீங்கள் அதை இங்கே செய்கிறீர்கள் இது V2∠ 2 குறுக்கு பெருக்கத்திற்கு செல்லுங்கள் பிறகு என்ன நடக்கும் நீங்கள் இதைப் பெருக்கினால் அது உங்கள் V1V21 2 V22P2 jQ2r1jx ஆக இருக்கும் நீங்கள் விரிவாக்கும் இதைப் பெருக்கவும் எனவே இது V1V2cos 1 2 V22V1V2sin 1 2 P2r1Q2xjP2x1 Q2r இது சமன்பாடு 62 வலது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உண்மையான மற்றும் கற்பனை பகுதியை நீங்கள் சமன்பாடு 62 இலிருந்து பிரித்தால் எனவே உண்மையான பகுதி V1V2cos 1 2 V22P2r1Q2x அல்லது V1V2cos 1 2 V22P2r1Q2x இது சமன்பாடு 63 ஆகும் ஏனென்றால் நீங்கள் டெல்டா விதிமுறைகளை அகற்ற வேண்டும் அதே போல் அந்த கற்பனை பகுதி V1V2sin 1 2 P2x1 Q2r இது சமன்பாடு 64 எனவே நீங்கள் என்ன சமன்பாடு 63 மற்றும் 64 ஸ்குயர் எடுத்து மற்றும் நீங்கள் அதைச் சேர்த்தால் என்ன நடக்கும் V12V22V22P2r1Q2x 2P2x1 Q2r2 இதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்கள் நீங்கள் அதை செய்தால் V242P2r1Q2x1 0 5| V|2V22r21x2P22Q20 அதாவது இந்த சமன்பாடு உண்மையில் 4 தீர்வுகளைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது 4 வது சக்தி சமன்பாடு ஆகும் நீங்கள் அதை பார்த்தால் அது V24 மற்றும் V22 அதாவது இந்த சமன்பாடு அடிப்படையில் V22 இன் இருபடி சமன்பாடு ஆகும் உதாரணமாக நீங்கள் V22x என்று கருதினால் அது x2V24 ஆக மாறும் எனவே x22P2r1Q2x1 0 5| V|2xr21x2P22Q20 அதனால் தான் நான் சமன்பாடு 65 ஐ எழுதியுள்ளேன் இந்த பாடத்திட்டத்தில் சிறிது சிறிதாக எப்போது நாம் விநியோக முறையின் மின்னழுத்த நிலைத்தன்மை பற்றி படிப்போம் எனவே அந்த நேரத்தில் நமக்கு இந்த சமன்பாடு தேவைப்படுகிறது மேலும் அதை சுமை ஓட்டத்தில் கணக்கிட்ட பிறகு விளக்கப்படும் எனவே சமன்பாடு 65 ஒரு நேரான முன்னோக்கித் தீர்வைக் கொண்டுள்ளது மற்றும் கட்டக் கோணத்தைப் பொறுத்தது அல்ல இந்த சமன்பாடு கட்டக் கோண வலதுபுறத்திலிருந்து சுயாதீனமானது மற்றும் இது முக்கோணவியல் சொல் இல்லாத வரை மற்றும் சிக்கலின் உருவாக்கத்தை எளிதாக்குகிறது சரி விநியோக அமைப்பில் நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் ஆனால் இங்கே நான் ஒரு விநியோக அமைப்பில் எழுதியுள்ளேன் மின்னழுத்த கோணம் அவ்வளவு முக்கியமல்ல ஏனெனில் மின்னழுத்த கோணத்தின் மாறுபாடு உண்மையில் துணை மின்நிலையத்திலிருந்து உருவத்தின் வால் முனை வரை மிகக் குறைவான டிகிரி ஆகும் 2 முதல் 3 டிகிரி இருக்கும் அதைவிட மிக சிறிய உரிமை என்று அர்த்தம் மேலும் V22 இன் 2 தீர்வுகளிலிருந்து இந்த சமன்பாடு உண்மையில் V22 இன் இருபடி சமன்பாடு என்பதால் அது V24 என்பதால் அது V22 ஆகும் இது V22 இன் இருபடி சமன்பாடு மின்னழுத்த நிலைத்தன்மை ஆய்வின் போது இன்னும் கொஞ்சம் விளக்கப்படும் எனவே அந்த குறிப்பு V22 இன் 2 தீர்வுகள் மட்டுமே இருபடி சமன்பாட்டின் தீர்வின் சதுர மூலத்தின் நேர்மறை அடையாளத்தைக் கருத்தில் கொள்வது மட்டுமே ஒரு யதார்த்தமான மதிப்பை அளிக்கிறது V2 அளவை தீர்க்கும் போது இது பொருந்தும் எனவே இந்த சமன்பாட்டில் இந்த 3 தீர்வுகளில் 4 தீர்வுகள் உள்ளன சரியானது ஒரு தீர்வு மட்டுமே சாத்தியமான யதார்த்தமானது இதுதான் நாங்கள் கொடுத்தது எனவே இங்கே இது போன்ற ஒன்று V2P2r1Q2x1 0 5| V1|22 r21x21P22Q2212 P2r1Q2x1 0 5| V1|212 நான் இதை பரிந்துரைக்கிறேன் இறுதி வெளிப்பாடு எல்லாம் சரியானது தயவுசெய்து இந்த சமன்பாட்டிலிருந்து தயவுசெய்து இந்த தீர்வை சரியாகப் பெறுங்கள் உங்களுக்கு 4 கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதைப் பெறுவீர்கள் இது ஒன்றே யதார்த்தமான ஒன்று நான் இங்கே எழுதினேன் நானும் இங்கே எழுதினேன் எனவே இது V க்குப் பொருந்தும் அதே போல் இது கிளை 1 V க்கு சமமான மின்சக்தி அதே போல் V உங்களுக்குத் தெரியும் V பின்னர் V அதே போன்ற வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் எனவே இதிலிருந்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நாங்கள் உங்கள் பொதுச் சமன்பாடு என்று அழைக்கிறோம் பொது சமன்பாடு என்றால் இது கிளை 1 jj 1 அதாவது m2IRjjIR12 என்று அர்த்தம் இது உண்மையில் m2 பெறும் இறுதி வலையால் மாற்றப்படும் மேலும் இது உங்கள் கிளை 1 இவை அனைத்தும் ஒரு r1 x இவை உண்மையில் உங்கள் r x கிளை மற்றும் 2 இருக்கும் போதெல்லாம் m2m2IR மற்றும் எப்போது வேண்டுமானாலும் இருக்கும் V ஆனால் மின்னழுத்தம் V இருக்கும் போது நீங்கள் எதை அழைத்தாலும் நாங்கள் V செய்வோம் ஏனெனில் முடிவைப் பெறுவதற்கான முடிவை அனுப்புகிறோம் ஆனால் P2 ஐ Q2 க்கு எடுக்கும் போது m2 ஆல் மாற்றப்படும் எனவே நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் அதை பொதுவில் எழுதலாம் அதை பொது வடிவத்தில் எழுதலாம் அளவு Vm2Djj Ajj12 இது சமன்பாடு 67 அதாவது இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு என்றால் இது எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் முதலில் இந்த சமன்பாடு உங்களுடையது உதாரணமாக இந்த சொல் இந்த வார்த்தையை நீங்கள் A என்று வைத்துக் கொண்டால் கிளை A1P2r1Qx 0 5| V|2 இந்த வழக்கில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை மாற்றவும் ஏனென்றால் m1ISjjIS11 அதாவது இந்த V நாம் சரியாக எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் m2IRjjIR12 வலது இதன் பொருள் நீங்கள் jj என்று அழைப்பதை மாற்றினால் இவை அனைத்தும் அதாவது AjjPm2rjjQm2xjj 0 5Vm12 இது பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று அதனால் தான் நான் அதனால்தான் இங்கே AjjPm2rjjQm2xjj 0 5Vm12 சமன்பாடு 68 என்று கருதி எழுதுகிறேன் அதாவது நான் எப்படி சரியாக எழுதுகிறேன் என்பதை நான் இங்கே உங்களுக்குக் காட்டினேன் அதுபோலவே அப்படியானால் இந்த சொல் r12 சதுரமாக இருக்கும் பிறகு D அதாவது இந்த சமன்பாட்டை நாங்கள் இங்கு எழுதுகிறோம் DjjA2 r2jjx2jjP2m2Q2m212 இது உங்கள் D உங்கள் புரிதலுக்கு இங்கே D 1 என்று சொல்லுங்கள் நாங்கள் இங்கே எழுதுகிறோம் D1A2 r21x21P22Q2212 எழுதுகிறோம் நாம் இப்போது அதை பொதுமைப்படுத்தினால் 1 க்கு பதிலாக நாம் jj ஐ உருவாக்குகிறோம் 1 க்கு பதிலாக இது A2 r2jjx2jjP2m2Q2m212 எனவே இது எனது D எனவே அதனால்தான் உங்கள் Vm2Djj Ajj12 எனவே இதனால்தான் இது முழு அதிகாரத்திற்கு பாதி இது சமன்பாடு 67 சமமானது குழப்பம் இல்லை குழப்பம் இருக்காது எனவே அதனால்தான் பொதுவான ஒன்று DjjA2 r2jjx2jjP2m2Q2m212 இது சமன்பாடு 69 jj என்பது கிளை எண் m1m2 ஆகும் அங்கு m1ISjjm2IR அடுத்தது உண்மையான மற்றும் எதிர்வினை சக்தி இழப்புகள் கிளைகளில் ஒன்றை உரிமை மூலம் கொடுக்க முடியும் எனவே Ploss1r1P22Q2V22 இதேபோல் Qloss1x1P22Q2V22 இந்த சமன்பாடு 70 71 இந்த இழப்பு வெளிப்பாடு எப்படி மீண்டும் வருகிறது மீண்டும் நீங்கள் அதே கிளை 1 வரைபடத்தை கருத்தில் கொள்ளவும் இது மீண்டும் நான் கிளைக்கு சமமான மின்சாரம் வரைந்து கொண்டிருக்கிறேன் 1 இது உங்கள் கிளை இது 1 இது 2 இந்த முனை மூலம் ஊட்டி மொத்த சுமை PjQ இந்த கிளையின் வலது மின்மறுப்பு rjx சரி இந்த கிளை வழியாக மின்னோட்டம் பாய்கிறது உங்கள் I தான் நாம் பார்த்த வலது மற்றும் மின்னழுத்தம் இது V11 மற்றும் இது V22 இல்லையா இப்போது கேள்வி என்னவென்றால் P2 jQ2V2I சரி என்பதை நீங்கள் அறிந்த மின்னோட்டத்தின் வெளிப்பாடு என்ன என்பதுதான் அதாவது I1P2 jQ2V2 இல்லையா நீங்கள் மோட் எடுத்தால் இந்த இரண்டு பக்கங்களின் அளவை எடுத்துக் கொண்டால் அது |I1|P22Q2|V| இப்போது நீங்கள் இந்த இரண்டு பக்கங்களின் சதுரத்தை எடுத்துக் கொண்டால் அது I12P22Q2V22 ஆக இருக்கும் இப்போது இருபுறமும் பெருக்கவும் இது உங்கள் இந்த கிளையின் எதிர்ப்பு r இது உங்கள் இருபுறமும் இருக்கும் I12rrP22Q2V22 இதேபோல் நீங்கள் இந்த சமன்பாட்டை இருபுறமும் பெருக்கினால் அது இருபுறமும் சதுரமாக இருந்தால் Qloss1x1P22Q2V22 எனவே இது உண்மையான சக்தி இழப்பு Ploss1 மற்றும் இது எதிர்வினை சக்தி இழப்பு ஆகும் இப்போது இது கிளை 1 என்பதற்குப் பதிலாகப் பொதுமைப்படுத்தப்படலாம் எனவே பெறுதல் முனை m2IR மற்றும் jj 1 என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதை பொதுமைப்படுத்தலாம் எனவே 1 ஐ jj ஆல் மாற்றவும் 2 ஐ m2 ஆல் மாற்றவும் எனவே PlossjjrjjP2m2 Q2Vm22 இல்லையா இதேபோல் QlossjjxjjP2m2 Q2Vm22 இது சமன்பாடு 73 இப்போது நீங்கள் jj 1 ஐ எடுத்துக்கொண்டால் 2 எண் முனை கிளைகள் மற்றும் அமைக்கப்பட்டால் m1IS மற்றும் m2IR எனவே உங்கள் அனைத்து Vm2 Pm2Q அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்தால் அனைத்து கணுக்களையும் அனைத்து கிளை இழப்புகளையும் எளிதாக கணக்கிட முடியும் எனவே இது உண்மையில் இழப்பு கணக்கீடு ஆகும் அதை ஒருவர் எப்படி சரியாக செய்ய முடியும் எனவே அதனால்தான் நாம் எப்போதாவது இதுபோன்ற ஒன்றை உருவாக்குகிறோம் எனவே இந்த அனுப்புதல் மற்றும் பெறுதல் முடிவு எனவே உண்மையில் m1IS சரி பொதுவாக எந்த ஒரு கிளைக்கும் jj 1 மின் சமமானதாக நீங்கள் கருதினால் அது உங்களுக்கு 1 அல்லது 2 அல்லது எதற்கும் பதிலாக மின் சமமான மின்சாரம் என்று கூறுவது ஒரு கிளை jj அப்படியானால் நீங்கள் இந்த வரைபடத்தை வலதுபுறம் இந்த பக்கத்தில் செய்யுங்கள் இது உங்கள் கிளை எண் இது உங்கள் கிளை jj இந்த கிளை jj என்பது 1 2 3 பொது jj பற்றிய கேள்வி இல்லை எனவே இந்த பக்கமானது முனை முனையை அனுப்புகிறது m1IS மற்றும் இறுதி முனை m2IR பெறுதல் இறுதி பக்க மின்னழுத்தம் அனுப்புதல் பின்னர் Vm1m1 மற்றும் இறுதி பக்க மின்னழுத்தம் பெறுதல் Vm2m2 மற்றும் இந்த கிளை வழியாக மின்னோட்டம் பாய்கிறது அது கிளை jj அது I ஆக இருக்கும் மேலும் இந்த கிளையின் இம்பென்டன்ஸ் பிறகு அது r jx ஆக இருக்கும் மற்றும் இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை முனை m2 எனவே அது PjQ வலது அதாவது இந்த இழப்பு சமம் இது பொதுவான விஷயம் இது உண்மையில் கிளை jj க்கு மின் சமமானதாகும் அது m1IS என்று எழுதும்போது மின்னழுத்தம் Vm1m1 பெறுதல் முடிவு m2IR Vm2Im2PjQ மற்றும் இதுதான் விஷயம் நீங்கள் உருவாக்கும் அனைத்து கிளை எண்ணையும் நீங்கள் அறிவீர்கள் எனவே jj இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் நீங்கள் எந்த கிளையை எப்படி கணக்கிடுவது என்று தெரிந்து கொள்வீர்கள் எனவே இந்த Ploss மற்றும் Qloss இந்த வழக்கில் P மற்றும் Q க்கு பதிலாக Pm2 jQm2Vm2I செய்யப் படுகிறது நீங்கள் இதைப் பெறுவீர்கள் இது பொதுவான ஒன்று எனவே அதற்கு பதிலாக I நான் காட்டினேன் இது நஷ்ட வெளிப்பாடு பொது வெளிப்பாடு மற்றும் இது உண்மையில் உங்கள் ரேடியல் விநியோக நெட்வொர்க்கின் கிளை jj க்கு சமமானதாகும் உங்களிடம் ஏதேனும் தெளிவு இருந்தால் இந்த விரிவுரையை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் நீங்கள் கேள்வியை மன்றத்தில் வைக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு மின்னஞ்சலுடன் அனுப்பலாம் சரியான பதிலைப் பெறுவீர்கள் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வகையான சுமை ஓட்டத்திற்கு நீங்கள் என்ன அழைக்கிறீர்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம் அனைத்து கிளைகளின் ஆரம்ப Ploss மற்றும் Qloss 0 சரியானது என்று நாம் கருத வேண்டும் ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் அல்காரிதம் தொடங்க வேண்டும் எனவே ஆரம்பத்தில் Ploss மற்றும் Ploss 0 ஆக அமைக்கப்பட்டன அல்லது அனைத்து jj க்கு பிறகு P மற்றும் Q ஆரம்ப மதிப்பீடு முனை m2 மற்றும் அனைத்து சுமைகளின் தாண்டி அனைத்து முனைகளிலும் இருக்கும் முனை m2 தான் எனவே இதை நாம் பார்ப்போம் நாம் எப்போது உதாரணத்தை சரியாக எடுத்துக்கொள்வோம் என்று பார்ப்போம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் அல்காரிதத்தை தொடங்க வேண்டும் மற்றும் ஆரம்பத்தில் உங்கள் இழப்பு 0 என்று நீங்கள் கருத வேண்டும் ஆனால் அந்த விஷயத்தில் பிளாட் மின்னழுத்தம் தொடங்குவதற்கு எந்த கேள்வியும் இல்லை துணை மின்நிலைய மின்னழுத்தம் V உங்கள் V ஐ அடிப்படையாகக் கொண்டது V V அளவு அனைத்தும் கணக்கிடப்படும் எனவே இரண்டாவது முறைக்கு தட்டையான மின்னழுத்தம் தொடங்குவதில் எந்த கேள்வியும் இல்லை எனவே இரண்டாவது முறைக்கு நீங்கள் அழைப்பது இதுதான் எனவே இந்த இரண்டு சுமை ஓட்ட ஆய்வுகள் முறை 1 மற்றும் முறை 2 முறை 2 சுமை பாய்வு ஆய்வுகள் 2 முறை 1 சரியான முறை 1 மற்றும் முறை 2 உண்மையில் சில நேரங்களில் நாம் அதை ஒரு பின்தங்கிய முன்னோக்கி துடைக்கும் முறை என்று அழைக்கலாம் ஆனால் 2 முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் முதலில் படித்த முதல் முறை எதுவாக இருந்தாலும் முதலில் நாம் என்ன செய்கிறோம் என்று ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் ஆரம்பத்தில் ஒரு தட்டையான மின்னழுத்த தொடக்கத்திற்கு செல்கிறோம் மற்றும் தட்டையான மின்னழுத்த தொடக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம் சுமை மின்னோட்டத்தைக் கண்டறிய அனைத்து சுமை நீரோட்டங்களும் தெரிந்தவுடன் நாங்கள் கிளை மின்னோட்டத்தைக் கணக்கிடுகிறோம் கிளை நீரோட்டங்களைக் கணக்கிடும்போது இறுதி உறவை அனுப்புவதும் பெறுவதும் கிட்டத்தட்ட மீண்டும் மீண்டும் வரும் உறவைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே V V IZ உங்கள் முதல் முறையை நாங்கள் செய்கிறோம் எனவே அதற்கேற்ப நாம் மறுசீரமைப்பு எண்களுக்குப் பிறகு மீண்டும் மீண்டும் செல்கிறோம் மற்றும் இரண்டாவது முறை வழக்கில் நாம் என்ன செய்கிறோம் என்பது உண்மையில் நாம் அனைத்து கிளைகளின் இழப்புகள் 0 என்று கருதுகிறோம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் ஒவ்வொரு முனை மூலமும் உணவளிக்கப்பட்ட மொத்த மற்றும் உண்மையான எதிர்வினை சக்தி சுமை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் துணை மின்நிலைய மின்னழுத்த துணை மின் நிலையம் ஒரு மந்தமானது எனவே துணை மின்நிலைய மின்னழுத்தம் அறியப்படுகிறது மற்றும் அதிலிருந்து நாம் முனை V அளவு மின்னழுத்தத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் மின்னழுத்தம் V அளவு தெரிந்தவுடன் மீண்டும் இந்த உறவிலிருந்து மின்னழுத்தம் V ஐ கண்டுபிடிக்க முயற்சிப்போம் V மற்றும் பல எனவே இரண்டாவது முறையில் பிளாட் வோல்டேஜ் தொடக்கத்தில் எந்த கேள்வியும் இல்லாமல் ஆரம்ப இழப்பை மட்டும் 0 எடுக்க வேண்டும் ஆனால் முதல் வோல்ட் முதல் முறையின் போது நாங்கள் உங்களுக்கு அழைத்ததை கணக்கிட வேண்டும் முதல் முறை நமக்கு சிக்கலான எண்கள் தேவை ஏனெனில் அந்த சுமை தற்போதைய கணக்கீட்டு கிளை மின்னோட்ட மின்னழுத்தம் அனைத்து சிக்கலான எண்ணையும் உள்ளடக்கியது எனவே முதல் முறை எளிதாக நீங்கள் மின்னழுத்த கோணத்தைப் பெறலாம் என்றாலும் கோண மாறுபாடு மிகக் குறைவானது இரண்டாவது முறை அந்த கணித வழித்தோன்றல் கோண வெளிப்பாட்டிலிருந்து சில சுழற்சி உறவுகளைப் பெறலாம் ஆனால் இரண்டாவது முறை விநியோக முறைக்கான மின்னழுத்த கோணங்கள் நீங்கள் ஒரு யதார்த்தமான பிரச்சனையை சரியாக எடுத்துக் கொண்டால் துணை மின்நிலையத்திலிருந்து உருவத்தின் வால் முனை வரை கணிசமாக வேறுபடவில்லை அது 2 3 டிகிரியாக இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் இரண்டாவது மின்னழுத்த அளவு மற்றும் மின் இழப்புகள் பார்க்கவேண்டும் எனவே எளிதாகப் பெறலாம் மிகவும் நன்றி இதற்குப் பிறகு அடுத்து நாங்கள் வழிமுறைக்கு வருவோம்